இந்த விரிவுரையில் ஆப்ஜெக்ட் ஓரியண்டெட் வடிவமைப்பின் மிக ஆரம்ப நிலையைப் பற்றிப் பார்ப்போம் கடந்த விரிவுரையில் நடைமுறை வடிவமைப்பைப் பற்றிப் பார்த்தோம் தற்போது ஆப்ஜெக்ட் ஓரியண்டெட் குறியீடுகளைப் பயன்படுத்துவோம் இப்போதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியண்டெட் பயன்படுத்தி வடிவமைப்பைப் பார்ப்போம் யூ எம் எல் ஐ உபயோகிக்கிறோம் எந்த ஒரு வடிவமைப்பு முறையிலிருந்தும் யூ எம் எல் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் வடிவமைப்பை ஏதாவது ஒரு முறையை உபயோகித்தே பெறமுடியும்

யூ எம் எல் வடிவமைப்பிற்கு அதிக எண்ணிக்கையிலான முறைகள் இருந்தன ஆனால் இந்த அனைத்து முறைகளும் வெவ்வேறு குறியீடுகளை உபயோகித்தன என்பது இவற்றைப்பற்றிக் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரே தரத்துடன் வடிவமைப்பு குறியீடுகளை உருவாக்குவது மிகவும் கடினமானதாக இருந்தது ஏனென்றால் நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையிலான செயல்திட்டங்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் ஒவ்வொரு செயல்திட்டத்தை ஆவணப்படுத்துவதற்கும் வெவ்வேறு முறைகள் உபயோகித்து இருக்கலாம் எனவே அதன் முடிவு வெவ்வேறு குறியீடுகளை கொண்டிருந்தது எனவே ஒரு செயல்திட்டம் மற்றொரு குழுவின் வடிவமைப்பை மறு உபயோகம் செய்வோ அல்லது புரிந்து கொள்வோ முடியாது அது அதிகக் குழப்பங்களை உண்டு பண்ணும் இது தரநிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணியது 1990ம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் இந்த அனைத்து வெவ்வேறு வடிவமைப்பு முறைகள் மற்றும் குறியீடுகளை தரப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அந்த நாட்களில் ரம்பாக் முறை வழிமொழியபட்டது மிகவும் பிரபலமாக இருந்த சொந்த குறியீடுகளைக் கொண்டிருந்த வடிவமைப்பு முறையான ஓ எம் டி முறையில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன மற்றும் சில குறியீடுகள் இந்த எந்த முறைகளிலும் இல்லை அவை புதியதாகவே இருக்கின்றன யூ எம் எல் பற்றிய நம்முடைய விவாதத்தில் இருந்து பெரும்பாலான குறியீடுகள் சில பிரபலமான முறைகளிலிருந்து பெறப்பட்டன மற்றும் சில குறியீடுகள் இவற்றின் சொந்த குறியீடுகள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் தொடரும் போது இந்தக் குறியீடுகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன என்பதைக் குறிப்பிடுவோம் 1997ம் ஆண்டில் யூ எம் எல் குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன நாம் தற்போது யூ எம் எல் போன்ற தொழில்துறைகளில் உபயோகத்திற்கு பொருத்தமானதாக இருந்தது 1997ல் ஆண்டில் யூ எம் எல் 2 0 பதிப்பு வெளியிடப்பட்டது இதில் முன்னேற்றங்களை மேற்கொள்வது தற்போது வரை தொடர்கிறது யூ எம் எல் மாடலிங் உருவாக்கத் தொடங்க வேண்டும் ஒரு ப்ராப்ளத்திற்கான மாதிரியை வடிவமைப்பு மாதிரிகளாக உருமாற்றம் செய்ய முடியும் அவற்றை சுலபமாக செயல்படுத்த முடியும் யூ எம் எல் இன் சொல் தொகுப்பு மாதிரியின் கட்டுமான உருவாக்கத்தைப் பார்ப்போம் சிஸ்டத்தின் வெவ்வேறு முன்னோக்கங்களை வழங்குகின்றன யூ எம் எல் செயல்படுத்துவதற்கு இவை உருமாற்றம் செய்யப்படுகின்றன அல்லது செம்மைப் படுத்தப் படுகின்றன சிஸ்டத்தின் வெவ்வேறு பகுதிகளைக் காண்பிப்பதே சுற்றுச்சூழலுக்கான பார்வை யூ எம் எல் மாடலின் வரைபடத்தை உபயோகித்து உபயோகிப்பாளரின் தேவைகளுக்கான மாதிரி உருவாக்கப்படுகிறது இதன் அடிப்படையிலேயே மற்ற அனைத்து அணுகுமுறைகள் மற்றும் வரைபடங்கள் உருவாக்கப்படுகின்றன உபயோகிப்பாளரின் பார்வையே ஆரம்பப்புள்ளியாக இருப்பதால் உபயோகிப்பாளரின் அணுகுமுறையை மையப்பகுதியில் வரைகிறோம் அமைப்பிற்கான பார்வை கிளாஸ் வரைபடம் மூலமும் காண்பிக்கப்படுகிறது அமைப்பிற்கான வரைபடங்களைப் பற்றிப் பார்ப்போம் அமைப்பிற்கான முதல் வரைபடம் கிளாஸ் வரைபடம்

நடத்தைக்கான வரைபடங்கள் யூஸ் கேஸ் வரைபடம் ஆகியவை நடத்தைக்கான வரைபடங்கள் சிஸ்டம்க்கான வரைபடம் பரிமாறப்படுகின்றன தகவல்களில் கவனத்தைச் செலுத்துகிறது நாம் இத்துடன் முடித்துக் கொண்டு அடுத்த விரிவுரையில் தொடர்வோம்